R ஐப் பயன்படுத்தி சிம்பிள் லீனியர் ரெக்ரெஸ்ஸனை செயல்படுத்துவது குறித்த மூன்றாவது விரிவுரைக்கு வருக கடைசி விரிவுரையில் மாடல் அசஸ்மெண்ட்டின் முதல் நிலை நாம் உருவாக்கிய ஒரு லீனியர் மாடல் எவ்வளவு சிறந்தது மேலும் லீனியர் மாடலில் சிக்னிபிகன்ட் கோஎஃபீஷியேன்ட்களை எவ்வாறு ஐடென்டிபை செய்வது என்பதை பார்த்தோம் இந்த விரிவுரையில் மாடல் அசஸ்மெண்ட்டின் இரண்டாம் நிலை பற்றி நாம் பார்க்கப்போகிறோம் இதன் ஒரு பகுதியாக லீனியர் மாடலின் குவாலிடியை மேம்படுத்த முடியுமா மற்றும் அவுட்லயர்ஸ் போன்ற மோசமான மெசர்மென்ட்ஸ்ஸை ஐடென்டிபை செய்ய முடியுமா செய்யமுடியுமா என்பது பற்றியும் நாம் பார்க்கப் போகிறோம் இப்போது அவுட்லயர்ஸ் என்றால் என்ன என்று பார்ப்போம் அவுட்லயர்ஸ் என்றால் டேட்டாவின் பெரும்பகுதிக்கு இணங்காத பாயிண்டுகள் ஆகும் 5 சிக்னிபிகன்ட் லெவலில் ஒரு பாயிண்ட்டின் ஸ்டாண்டர்ட்டைஸ்ட் ரெஸிடுவல் 2 முதல் 2 விற்கு வெளியே விழுந்தால் அந்த பாயிண்ட் ஒரு அவுட்லயர் என கருதப்படும் இப்போது இந்த அவுட்லயர்களை எவ்வாறு கையாள்வது என்று பார்ப்போம் கான்ஃபிடன்ஸ் பகுதிக்கு வெளியே பல அவுட்லயர்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு இடரெஷனிலும் ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டுமே ஐடென்டிபை செய்ய போகிறோம் அவ்வாறு செய்தபின் நாம் லீனியர் மாடலை ரெடூஸ்ட் மாடலில் உபயோகிக்க போகிறோம் இப்போது நாம் அனைத்து அவுட்லயர்களையும் கண்டறியும் வரை மீண்டும் மீண்டும் இடரெட் செய்யப் போகிறோம் இப்போது இந்த அவுட்லயர்களை எவ்வாறு கையாள்வது என்று பார்ப்போம் இதை ரெஸிடுவல் அனாலிசிஸ் உடன் தொடங்கப் போகிறோம் எனவே இடது புறத்தில் ஒரு பிளாட் பங்க்ஷன் ஐ நீங்கள் பார்க்கலாம் இப்போது ரெஸிடுவல் ப்ளாட்டிற்காக நான் x ஆக்ஸிஸ்ஸில் வேல்யூவாக நாம் உருவாக்கிய மாடலின் ஸ்டாண்டர்ட்டைஸ்ட் ரெஸிடுவலை பொருத்த போகிறேன் இப்போது நாம் பாண்ட்ஸ்மோட் என்ற லீனியர் மாடலை உருவாக்கினோம் அதற்கான ஸ்டாண்டர்ட்டைஸ்ட் ரெஸிடுவலை கணக்கிடப் போகிறோம் எனவே அது என் y ஆகிறது நான் முன்பு கூறியது போல் ஒரு டைட்டிலையும் தருகிறேன் இந்த பிளாட்டின் டைட்டில் ரெஸிடுவல் ப்ளாட் ஆகும் எனது x லேபிள் பிட் பிரைஸிற்கான பிரடிக்டட் வேல்யூக்களாகும் இதேபோல் எனது y லேபிள் ஸ்டாண்டர்ட்டைஸ்ட் ரெஸிடுவல் ஆகும் அவ்வாறு செய்த பிறகு நாம் கான்ஃபிடன்ஸ் பகுதியை அமைக்க வேண்டும் எனவே அதை எப்படி செய்வது என்று பார்ப்போம் நாம் மீண்டும் அதே கமாண்ட் ab lineab லயன் பயன்படுத்துகிறோம் ab line என்பது லீனியர் மாடலை பிளாட்டில் பொருத்துவதற்குப் பயன்படுத்தினோம் இப்போது அதே கமாண்டை கான்ஃபிடன்ஸ் பகுதிக்கும் கொடுக்கலாம் இப்போது நான் ஹெயிட் ஐ அமைக்கப் போகிறேன் இங்கே ஹெயிட் h2 ஆகவும் லயன் டைப்பை 2 ஆகவும் அமைக்கப் போகிறேன் ஆகவே ஹெயிட் மற்றும் லயன் டைப்பை லயன் எவ்வாறு வரையப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதைப்போல் அமைத்துக்கொள்ளலாம் எனவே நீங்கள் லயன்களை டேஸ்ட் லயன் சாலிட் லயன்solid line மற்றும் டாட்டட் லயன்dotted line என வைத்துக்கொள்ளலாம் இதேபோல் பல விருப்பங்கள் உங்களுக்கு உள்ளன எனக்கு லோயர் கான்ஃபிடன்ஸ் லிமிட் டும் தேவைபடுகிறது எனவே நான் அதை 2 ஆக அமைத்திருக்கிறேன் அதே வரம்பிற்கு நான் லயன் டைப்பை 2 ஆக அமைத்திருக்கிறேன் இப்போது பிளாட் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் வலது புறத்தில் பிளாட் உள்ளது எனவே கான்ஃபிடன்ஸ் லெவலை வரையறுக்கும் ஆர் 2 இல் இரண்டு லயன்கள் வரையப்பட்டிருப்பதைக் காணலாம் இப்போது y ஆக்ஸிஸ்ஸில் நான் ஸ்டாண்டர்ட்டைஸ்ட் ரெஸிடுவல்கள் மற்றும் x ஆக்ஸிஸ்ஸில் பிட் பிரைஸிற்கான பிரடிக்டட் வேல்யூகள் அமைக்கப்பட்டுள்ளன இப்போது பிளாட்டில் இருந்து இரண்டு அவுட்லயர்ஸ் இருப்பதைக் காணலாம் அவை உண்மையில் தொலைவில் உள்ளன ஒன்று அப்பர் கான்ஃபிடன்ஸ் லிமிட்டிற்கு அருகில் உள்ளது மற்றொன்று லோயர் கான்ஃபிடன்ஸ் லிமிட்டிற்கு கிட்டத்தட்ட நெருக்கமாக உள்ளது எனவே இவற்றை எவ்வாறு ஐடென்டிபை செய்வது என்று பார்ப்போம் பிளாட்டில் இருந்து இவை எந்த பாயிண்ட்கள் என்று நம்மால் சொல்ல முடியாமல் போகலாம் பாயிண்ட்கள் என்று நான் சொல்வது ரோ idஐடி களாகும் ஐடென்டிபை எனப்படும் மற்றொரு ஃபங்ஷனை நாம் பயன்படுத்தப் போகிறோம் இது இந்த சாம்பிள்களின் இண்டீசெஸ் ஐடென்டிபை செய்ய உதவும் இப்போது ஐடென்டிபை பங்க்ஷன் என்ன செய்யும் என்று பார்ப்போம் எனவே இது கிராஃபிக் பாயின்டர் பொசிஷனை வழிநடத்துகிறது மவுஸ் பட்டனை அழுத்தும் போது இந்தப் பாயின்டருக்கு மிக நெருக்கமான பாயிண்ட்க்குரிய x மற்றும் y கொடுக்கப்பட்ட கோஆர்ட்டினேட்ஸ் ஐ தேடுகிறது இப்போது பாயிண்ட் பாயின்டருக்கு நெருக்கமானதாக இருந்தால் அதன் இன்டெக்ஸ் வேல்யூ கோட்டின் ஒரு பகுதியாகத் தரப்படும் இப்போது அதற்கான சின்டெக்ஸ் பற்றி பார்ப்போம் ஐடென்டிபை ஒரு பங்க்ஷன் x மற்றும் y ஆகியவை எனது இன்புட் பராமீட்டர்கள் எனது x மற்றும் y என்ன அவை ஸ்கேட்டர் பிளாட்டில் உள்ள கோஆர்ட்டினேட்ஸ் ஆப் பாயிண்ட் ஆகும் இப்போது இண்டீசெஸ் ஐடென்டிபை செய்ய இந்த பங்க்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்று பார்ப்போம் எனது இடதுபுறத்தில் ரெஸிடுவல் பிளாட்டிற்கும் அதே கமாண்ட்கள் உள்ளன இதை தான் கடைசி ஸ்லைடில் பார்த்தோம் நான் இப்போது ஐடென்டிபை பங்க்ஷனை இண்டீசெஸ் ஐடென்டிபை செய்ய பயன்படுத்துகிறேன் இப்போது இதற்கான எனது இன்புட் பாண்ட்ஸ் மாடலின் பொருத்தப்பட்ட வேல்யூகள் மற்றும் ஸ்டாண்டர்ட்டைஸ்ட் ரெஸிடுவல்கள் ஆகும் நான் பொருத்தப்பட்ட வேல்யூகளைக் கொடுப்பதற்கான காரணம் என்னவென்றால் நான் பிளாட்டில் இண்டீசெஸ் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என விரும்புகிறேன் எனவே பிளாட் மாடலில் இருந்து பொருத்தப்பட்ட வேல்யூகள் மற்றும் ஸ்டாண்டர்ட்டைஸ்ட் ரெஸிடுவல்கள் கொண்டிருக்கிறது எனவே இந்த பிளாட்டில் எனது இண்டீசெஸ் ஐடென்டிபை செய்ய வேண்டும் நான் ஐடென்டிபை ஃபங்ஷனிற்கு பிளாட் கமாண்ட்டில் பயன்படுத்திய அதே இன்புட்களை தருகிறேன் மீண்டும் இங்கே நான் பாண்ட்ஸ் மாடலில் இருந்து எடுக்கப்பட்ட வேல்யூகள் கொடுத்திருக்கிறேன் நான் y பராமீட்டருக்கு ஸ்டாண்டர்ட்டைஸ்ட் ரெஸிடுவல்களை பிளாட் செய்கிறேன் இப்போது நீங்கள் கமாண்டை இயக்கியவுடன் உடனடியாக அவுட்புட்டைப் பெற மாட்டீர்கள் என்ன காண்பிக்கப்படும் என்றால் இடதுபுறத்தில் பின்வரும் ஸ்நிப்பெட் ஐ பார்த்தால் நீங்கள் ஒரு பினிஷ் பட்டனை காண்பீர்கள் மேலும் ஒரு மெஸேஜ் காண்பிக்கப்படும் இப்போது இந்த பிளாட்டில் ஒவ்வொரு பாயிண்ட்களையும் கிளிக் செய்து ஐடென்டிபை செய்ய வேண்டும் இப்போது அதை எப்படி செய்வது என்று பார்ப்போம் எனவே நாம் பொருத்தப்பட்ட வேல்யூகள் மற்றும் ஸ்டாண்டர்ட்டைஸ்ட் ரெஸிடுவல்களை ஐடென்டிபை செய்ய பயன்படுத்துகிறோம் என்பதை நினைவுபடுத்த மேலே உள்ள கமாண்டை நான் காண்பிக்கிறேன் இப்போது ஒரு பாயின்ட் இன் அருகே சென்று அதைக் கிளிக் செய்து ஐடென்டிபை செய்யப்பட்ட பாயிண்ட்களின் பட்டியலில் நான் சேர்க்கிறேன் இப்போது நான் இந்த இடத்திற்கு அருகில் கிளிக் செய்யப் போகிறேன் என்றால் இது இந்த பாயிண்ட்டை ஐடென்டிபை செய்து ஸ்டோர் செய்கிறது இப்போது இந்த பாயிண்ட்கள் அனைத்தையும் ஒரு முறை மட்டுமே ஐடென்டிபை செய்ய முடியும் இப்போது ஒரு பாயிண்ட் ஏற்கனவே ஐடென்டிபை செய்யப்பட்டிருந்தால் அதன் அருகே கிளிக் செய்தால் "அருகிலுள்ள பாயிண்ட் ஏற்கனவே ஐடென்டிபை செய்யப்பட்டிருக்கிறது" என்ற வார்னிங் மெசேஜை பெறுவீர்கள் இப்போது நீங்கள் எந்த பாயிண்ட்களுக்கும் அருகில் கிளிக் செய்யாவிட்டால் ஒரு மெஸேஜ் காண்பிக்கப்படும் அது "0 25 அங்குலங்களுக்குள் எந்த பாயிண்ட்டும் ஐடென்டிபை செய்யப்படவில்லை" என்று கூறுகிறது எனவே நான் இங்கே கிளிக் செய்தால் அதற்கு மிக நெருக்கமான பாயிண்ட்கள் எதுவும் நம்மிடம் இல்லை எனவே இது "0 25 அங்குலங்களுக்குள் எந்த பாயிண்ட்டும் இல்லை" என்று ஒரு மெசேஜை காண்பிக்கும் இப்போது நீங்கள் அனைத்து அவுட்லயர்ஸ்களையும் ஐடென்டிபை செய்தவுடன் மேல் வலதுபுறத்தில் கிராஃபிகல் விண்டோ வின் மூலையில் இருக்கும் பினிஷ் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும் நாம் பினிஷ் செய்ய எஸ்கேப் பட்டனையும் அழுத்தலாம் இப்போது அனைத்தும் முடிந்தவுடன் இண்டீசெஸ் கன்சோலிலும் பிளாட்டிலும் காட்டப்படும் இப்போது நீங்கள் கன்சோலில் இண்டீசெஸ் 4 13 34 35 ஆகியவற்றை காணலாம் ஆனால் இது உங்களுக்கு வேல்யூவை மட்டுமே தரும் எனவே இப்போது அவுட்லயர்ஸ் பிளாட்டில் எங்கு இருக்கிறது என்பதை அறிய நான் பிளாட்டை திரும்ப பார்க்கப் போகிறேன் இப்போது சாம்பிளின் 13 வது பாயிண்ட் மிக தொலைவில் உள்ளது என்று தெரியும் இது இங்கே உள்ளது அதைத் தொடர்ந்து 35 வது சாம்பிள் அதைத் தொடர்ந்து சாம்பிள் 4 பின்னர் என்னிடம் இன்னும் ஒரு சாம்பிள் உள்ளது இது இங்கே உள்ளது இது 34 வது சாம்பிள் எனவே இந்த அவுட்லயர்ஸ்களை ஐடென்டிபை செய்த பிறகு ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டும் அகற்றுவதன் மூலம் தொடங்கி நாம் ஒரு புதிய மாடலை உருவாக்கப் போகிறோம் இப்போது அதை எப்படி செய்வது என்று பார்ப்போம் இப்போது ஒரு நேரத்தில் ஒரு பாயிண்டை அகற்றுவதன் மூலம் தொடங்கலாம் நான் அகற்றப் போகும் முதல் பாயிண்ட் சாம்பிள் 13 ஆகும் இது 13 வது பாயின்ட் ஆகும் ஏனென்றால் இது பிளாட்டில் மிக தொலைவில் உள்ளது எனவே தொடங்குவதற்கு நான் பாண்ட்ஸ்நியூ என்று ஒரு புதிய டேட்டா பிரேமை உருவாக்கப் போகிறேன் மேலும் இது பாண்ட்ஸ் டேட்டாவில் இருந்து 13 வது ரோ வை தவிர மற்ற அனைத்து ரோக்களையும் கொண்டிருக்கும் எனவே நான் இந்த புதிய டேட்டாகளிலிருந்து பாண்ட்ஸ்மோட்ஒன் எனப்படும் மற்றொரு டேட்டா மாடலை உருவாக்கப் போகிறேன் எனவே அந்த புதிய டேட்டா பிரேம் பாண்ட்ஸ்நியூ வில் இருந்து கூப்பன் ரேட்டுடன் பிட் பிரைஸை நான் ரெக்ரெஸ் செய்யப் போகிறேன் இப்போது புதிய லீனியர் மாடலை உருவாக்கிய பிறகு இது அவுட்லயர் 13 வது பாயின்ட்டை கொண்டிருக்கவில்லை ரெஸிடுவல் பிளாட்டில் புதிய டேட்டாகளுக்கான அவுட்லயர்களை ஐடென்டிபை செய்ய அதே செயல்முறையை மீண்டும் மீண்டும் செய்யப் போகிறோம் வலது புறத்தில் என்னிடம் ஏற்கனவே அவுட்லயர்ஸ் ஐடென்டிபை செய்யப்பட்ட நிலையில் ரெஸிடுவல் பிளாட் உள்ளது எனவே ஸ்நிப்பெட் இல் இருந்து புதிய டேட்டாகளுக்கு எனது 4 வது பாயிண்ட் 33 வது பாயிண்ட் மற்றும் 34 வது பாயிண்ட் ஆகியவை அவுட்லயர்களாக ஐடென்டிபை செய்யப்பட்டுள்ளதை காணலாம் எனவே இப்போது இந்த புதிய டேட்டா 34 டேட்டா அப்சர்வேஷன்களை மட்டுமே கொண்டிருக்கும் ஏனென்றால் நாம் ஏற்கனவே ஒரு அப்சர்வேஷனை அகற்றியுள்ளோம் எனவே புதிய டேட்டாகளுக்கான இண்டீசெஸ் மாறும் எனவே இந்த டேட்டாவின் தொலைதூர பாயிண்ட் 34 வது பாயிண்டாகும் அதன் பிறகு 4 வது பாயிண்ட் உள்ளது அதைத் தொடர்ந்து புதிய டேட்டாவுக்கு இந்த லயனில் மற்றொரு பாயிண்ட் உள்ளது அது 33 வது பாயிண்ட் ஆகும் இப்போது இந்த பிளாட்டையும் முந்தைய பிளாட்டையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் இங்கே அமைந்துள்ள இந்த பாயிண்ட் இந்த லயனுக்கு கீழே இருந்தது ஏனென்றால் முந்தைய கேஸில் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் அவுட்லயர் இருந்ததால் மீதமுள்ள பாயிண்ட்களில் ஒரு ஸ்மியர் விளைவைக் கொண்டிருந்தது இப்போது இந்த புதிய லீனியர் மாடலை உருவாக்கிய பிறகு அதன் சம்மரியை பார்ப்போம் இடதுபுறத்தில் எல்லா பாயின்ட்களையும் கொண்ட பழைய பாண்ட்ஸ்மோடின் சம்மரி உள்ளது வலதுபுறத்தில் புதிய மாடலின் சம்மரி என்னிடம் உள்ளது அதில் 13 வது சாம்பிள் இல்லை எனவே இரண்டு மாடலின் R ஸ்கொயர் வேல்யூகளிலிருந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பாய்ண்டை அகற்றுவதன் மூலம் பலமான மாற்றம் இருப்பதைக் காணலாம் எனவே 0 17516 இல் இருந்து R ஸ்கொயர் வேல்யூ 0 8077 ஆக மேம்படுகிறது எனவே இது மிகவும் பலமான மாற்றம் இப்போது மற்ற எல்லா பாயிண்ட்களையும் ஒவ்வொன்றாக அகற்றி R ஸ்கொயர் வேல்யூ எவ்வாறு மாறுகிறது என்பதைப் பார்ப்போம் இப்போது மீதமுள்ள பாயிண்ட்களை ஒவ்வொன்றாக நீக்குகிறேன் முன்பு நான் 13 வது பாயின்ட்டை அகற்றுவதன் மூலம் தொடங்கினேன் இப்போது நான் 35 வது பாயின்ட்டை நீக்க போகிறேன் எனவே 35 வது பாயின்ட்டை அகற்றிய பின் R ஸ்கொயர் வேல்யூ என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே R ஸ்கொயர் 0 80 இல் இருந்து 0 88 ஆக மாறுகிறது எனவே இங்கே ஒரு மிக பெரிய தாவல் உள்ளதாக தெரிகிறது எனவே 35 வது பாயிண்டை அகற்றிய பிறகு R ஸ்கொயர் வேல்யூவில் ஒரு நல்ல மாற்றத்தை நம்மால் காண முடிகிறது இப்போது நான்காவது பாயிண்டை அகற்றினால் R ஸ்கொயர் வேல்யூ என்ன என்பதைப் பார்ப்போம் இப்போது R ஸ்கொயர் மதிப்பு 0 88 இலிருந்து 0 98 ஆக மேம்படுகிறது எனவே அதுவும் நல்ல தாவல் எனவே இப்போது இந்த இண்டீசெஸ் பழைய டேட்டாகளுக்கானவை எனவே அகற்ற இன்னும் ஒரு இண்டீசெஸ் வைத்திருக்கிறேன் அது இன்டெக்ஸ் 34 ஆகும் இப்போது இதை நீக்கினால் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே நான் 34 வது பாயிண்டை அகற்றிய பிறகு எனது R ஸ்கொயர் 3 வது தசம இடத்திலிருந்து சற்று அதிகரிக்கிறது அது 0 9852 இலிருந்து 0 9891 ஆக அதிகரிக்கிறது எனவே வித்தியாசம் பெரிதாக இல்லை இந்த பாயிண்டை நாம் ஒரு அவுட்லயர் என்று கருத வேண்டியதில்லை ஏனென்றால் இது மாடலை மேலும் மேம்படுத்தாது எனவே இப்போது இந்த நான்கு பாயிண்ட்களையும் நீக்கிய பிறகு டேட்டாகளின் மீது புதிய ரெக்ரெஸ்ஸன் லயனை பிளாட் செய்ய போகிறோம் எனவே இடதுபுறத்தில் 4 இண்டீசெஸ் 4 13 34 மற்றும் 35 ஐ நீக்கிவிட்டேன் என்பதை நீங்கள் காணலாம் இந்த பாயிண்ட்கள் எனது டேட்டாவிலிருந்து நீக்கப்பட்டன அதே போல் பிட் பிரைஸிலும் இந்த பாயிண்ட்களை அகற்றிவிட்டு நான் புதிய மாடலை fit செய்யப்போகிறேன் எனவே பாண்ட்ஸ்மோட்ஒன் இல் இப்போது எந்த அவுட்லயர்ஸ்களும் இல்லை மேலும் டேட்டாகளின் மீது ரெக்ரெஸ்ஸன் லயனை நான் பிளாட் செய்ய போகிறேன் எனவே நமது ரெக்ரெஸ்ஸன் லயன் டேட்டாவை நன்றாக பொருத்துகிறது உண்மையில் சில பாயிண்ட்கள் தொலைவில் இருந்தாலும் அவை அது ஸ்லோப்பின் தன்மையை பலமாக மாற்றாது ரெக்ரெஸ்ஸன் லயனை பாதிக்கும் என்று நாம் நினைத்த சாத்தியமான அனைத்து அவுட்லயர்ஸ்களையும் அகற்றியுள்ளோம் எனவே இது ஒரு நல்ல மாடல் எனவே இந்த மூன்று விரிவுரைகளில் சுருக்கமாக ஒரு சிம்பிள் லீனியர் ரெக்ரெஸ்ஸன் மாடல் உருவாக்குவதில் எடுக்கப்பட்ட படிகளைப் பார்த்தோம் இந்த மாடல்களுக்கு சம்மரியில் இருந்து கிடைத்த முடிவுகளை எவ்வாறு இன்டர்பிரட் செய்வது என்பதைக் கண்டோம் ரெஸிடுவல் அனாலிசிஸ் பற்றி பார்த்தோம் அவுட்லயர்ஸை எவ்வாறு நடத்துவது என்ற சில கேள்விகளுக்கு பதிலை பார்த்தோம் நம் மாடலில் சிக்னிபிகன்ட் கோஎஃபீஷியேன்ட்களை எவ்வாறு கண்டறிவது மற்றும் நம் மாடல் எவ்வளவு சிறந்தது என்பதையும் பார்த்தோம் தற்போதுள்ள மாடல்களை முன்னினும் சிறப்புடையதாக்க வேண்டிய அவசியத்தையும் நாம் கண்டோம் பின்னர் எந்தவொரு அவுட்லயரும் இல்லாமல் ஒரு சிறப்புடைய மாடலை உருவாக்கினோம்